இந்த விரிவுரைக்கு வரவேற்கிறோம் கடந்த விரிவுரையில் பாத் எவ்வாறு வரையலாம் என்பது குறித்த முறையான நுட்பத்தைப் பற்றி நாம்விவாதித்தோம் எந்தவொரு நிரலிலும் வரிசை தேர்வு மற்றும் மறு செய்கை ஆகிய 3 வகையான அறிக்கைகள் உள்ளன என்று நாம் பார்த்தோம் இந்த மூன்று வகையான அறிக்கைகளுக்கான விளிம்புகளை எவ்வாறு வரைவு செய்வது என்பது தெரிந்தால் பின்னர் எந்தவொரு நிரலுக்கும் கண்ட்ரோல் ப்ளோ கிராப் வரைய முடியும் இப்போது இந்த மூன்று வகையான அறிக்கைகளுக்கான விளிம்புகளை எவ்வாறு வரையலாம் என்று பார்ப்போம் முதலில் வரிசை வகை அறிக்கையைப் பார்ப்போம் இது வரிசை வகை அறிக்கையின் எடுத்துக்காட்டு ஆகும் இங்கே கட்டுப்பாடு ஒரு அறிக்கையிலிருந்து மற்றொன்றுக்கு வரிசையில் பாய்கிறது எனவே இது அனைத்து 3 வகையான அறிக்கைகளிலும் எளிதானது மற்றும் இந்த 1 மற்றும் 2 ஐ எண்ணியுள்ளோம் மேலும் கட்டுப்பாட்டு ஓட்டம் அறிக்கை 1 முதல் அறிக்கை 2 வரை நிகழ்கிறது என்பதைக் காட்டும் விளிம்பை நாம் வரைகிறோம் இப்போது ஒரு தேர்வு வகை அறிக்கையைப் பார்ப்போம் a b என்றால் c 3 இல்லையெனில் c 5 என்பது அறிக்கை ஆகும் பின்னர் வரும் அறிக்கை c c c எனவே இது டெசிஷன் முடிவின் அடிப்படையில் வரிசை அறிக்கையைப் பின்பற்றும் தேர்வு அறிக்கையாகும் இதில் கட்டுப்பாடு 2 அல்லது 3 க்கு மாற்றப்படுகிறது ஆனால் 2 அல்லது 3 முடிந்ததும் கட்டுப்பாடு அடுத்த அறிக்கைக்கு வரிசையில் செல்கிறது எனவே அந்த 1 ஐ 2 அல்லது 3 க்கு வரையவும் பின்னர் 2 மற்றும் 3 கட்டுப்பாடு இரண்டிலிருந்தும் 4 ஆக வரும் இதுவும் வரைய எளிதானது இப்போது மறு செய்கை அறிக்கையைப் பார்ப்போம் இது ஒரு வொயில் லூப் லிருந்து வெளியேறி அடுத்த அறிக்கைக்கு வரிசையில் செல்கிறது இங்கே குறிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு முறையும் அது ஒரு வட்டத்தை நிறைவு செய்யும் போது டெசிஷன் விளைவு என்ன என்பதை சரிபார்க்க கட்டுப்பாடு மீண்டும் வருகிறது டெசிஷன் தவறானதாக மாறும்போது மட்டுமே அது அடுத்த அறிக்கைக்கு வரும் டெசிஷன் ஒருபோதும் 3 முதல் 4 வரை இடமாற்றம் செய்யாது ஆனால் 3 இலிருந்து அது எப்போதும் 1 க்குத் திரும்பும் அங்கு டெசிஷன் மதிப்பீடு செய்யப்படுகிறது அது தவறானதாக இருந்தால் மட்டுமே அது 4 க்கு வருகிறது எனவே நாம் இங்கே குறிப்பிட்ட விஷயம் என்னவெனில் டெசிஷன் சரியாக இருந்தால் 1 2 3 லூப் ற்குள் நுழைகிறது மேலும் அது டெசிஷன் விளைவு என்ன என்பதை சரிபார்க்க கட்டாயமாக 1 க்கு மாற்றுகிறது அது சரியாக இருந்தால் மீண்டும் அது சுழற்சியைத் தொடர்கிறது மேலும் தவறானதை மதிப்பிடும்போது மட்டுமே அடுத்த அறிக்கைக்குச் செல்லும் எனவே நாம் 3 மற்றும் 4 க்கு இடையில் விளிம்பை வரைந்தால் அது தவறாகும் கண்ட்ரோல் ப்ளோ கிராப் வரையத் தொடங்கும் பலர் இதில் தவறு செய்வார்கள் அவர்கள் 3 மற்றும் 4 க்கு இடையில் ஒரு விளிம்பை வரைவார்கள் ஆனால் கட்டுப்பாடு 3 ல் இருந்து 4 ற்கு செல்லாது என்பதை இங்கே பார்க்கலாம் அது நிபந்தனையை சரிபார்க்க 1 க்குத் திரும்பிச் செல்கிறது அது தவறானதாக இருக்கும்போது மட்டுமே கட்டுப்பாடு 4 க்கு மாற்றப்படும் இப்போது கண்ட்ரோல் ப்ளோ கிராப் கள் சாத்தியமாகும்

ஒரு நிரலில் பல இறுதி முனைகளும் இருக்கலாம் ஏனென்றால் எழுதப்பட்ட அறிக்கைகள் மற்றும் பல இருக்கலாம்

அனைத்து பாத்களின் எண்ணிக்கை அளவுக்கு அடங்காததாகிவிடும் என்று நாம் கூறலாம்

எனவே நாம் அனைத்து பாத்கள் எப்பொழுது மிகப் பெரியதாக இருக்கும் என்பது நமக்கு தெரியாது அனைத்து பாத் என வரையறுக்கப்படுகிறது இது அறிமுகப்படுத்தப்பட்டால் குறைந்தபட்சம் ஒரு புதிய விளிம்பு வேறு எந்த சார்பற்ற பாத்ல் சேர்க்கப்படாத எந்த புதிய விளிம்பையும் கொண்டிருக்கவில்லை எனவே அதே விளிம்புகள் மீண்டும் மீண்டும் வருகின்றன மற்றும் அவை நேரியல் சார்பற்ற பாதையால் நிராகரிக்கப்படுகின்றன மிகவும் எளிமையான நிரல்களுக்கு ஒரு நேர்கோட்டு சார்பற்ற பாதையைக் கண்டுபிடிக்கும் கண்ட்ரோல் ப்ளோ கிராப் கொடுத்தால் அதை நாம் எளிதாகக் காணலாம் ஆனால் சிக்கலான நிரல்களுக்கு இது மிகவும் கடினமாகிவிடும் உதாரணமாக மேலே உள்ள படத்தில் இது போன்ற ஒரு வரைபடத்தை நாம் வரைந்தால் இந்த சார்பற்ற பாதையின் எண்ணிக்கையை கண்டுபிடிப்பது என்பது வழக்கத்திற்கு மாறானது ஆகும் அறிக்கைகளின் எண்ணிக்கை 100 ஆகவும் விளிம்புகளின் எண்ணிக்கை 150 ஆகவும் இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நேர்கோட்டு சார்பற்ற பாதைகளின் எண்ணிக்கை என்ன என்பதைக் கண்டுபிடிக்க நாம் ஒரு மாதத்தை செலவிட்டாலும் கூட மாத இறுதியில் நாம் இன்னும் சிரமப்பட வேண்டியிருக்கும் எனவே நேர்கோட்டு சார்பற்ற பாதை தொகுப்பு கணக்கிட முயற்சிக்கும் பரிசோதனை காட்சி என்பது திட்டமிடப்படாத நிரல்களுக்கு மிகவும் சிக்கலான பணியாகும் மெக்கேப் எந்தவொரு திட்டத்திற்கும் முக்கியமான மெட்ரிக் ஆகும் மெக்காபின் மெட்ரிக்கை மதிப்பைப் பெறலாம் இதுவும் தானியங்கி முறையில் எளிதில் இயங்குகிறது ஏனெனில் ஒரு வரைபடத்தைக் கொடுத்தால் நாம் எளிதாக முனைகளின் எண்ணிக்கையையும் விளிம்புகளின் எண்ணிக்கையையும் கணக்கிட்டு மெக்காபின் மெட்ரிக்கைக் கணக்கிடலாம் இந்த உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த நிரலுக்கு விளிம்புகளின் எண்ணிக்கை 7 என்றும் முனைகளின் எண்ணிக்கை 6 என்றும் நாம் எண்ணலாம் பின்னர் பிளஸ் 2 செய்யும்போது இது 3 ஆகும் சைக்ளோமேடிக் காம்ப்ளக்ஸ்சிட்டி மதிப்பை கொடுக்கும் எடுத்துக்காட்டாக அதே கண்ட்ரோல் ப்ளோ கிராப் ற்கு எல்லைக்குட்பட்ட பகுதிகளின் எண்ணிக்கையை நாம் காணலாம் எனவே மேலே உள்ள வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள எல்லைக்குட்பட்ட பகுதிகளின் எண்ணிக்கை 2 ஆகும் எனவே 2 1 அதாவது எல்லைக்குட்பட்ட பகுதிகளின் எண்ணிக்கை கூட்டல் 1 எனவே 2 1 3 மற்றும் இது CFG இன் காட்சி பரிசோதனையிலிருந்து கணக்கிடுவது எளிது ஆகும் மற்றொன்று E N2 எனவே கணினி நிரலைப் பயன்படுத்தி கணக்கிடுவது எளிது இங்கே எல்லைக்குட்பட்ட பகுதிகளின் எண்ணிக்கை 2 மற்றும் 2 1 என்பது 3 ஆகும் இது சைக்ளோமேடிக் காம்ப்ளக்ஸ்சிட்டி ஆகும் நாம் E N 2 ஐ கணக்கிடலாம் இது அதே முடிவைக் கொடுக்கும் மெக்காபின் மெட்ரிக் என்பது சோதனை சிரமத்தின் அளவு மதிப்பை வழங்குகிறது ஏனெனில் மெக்காபின் மெட்ரிக் 15 ஆக இருந்தால் அதாவது 15 அடிப்படை பாத் கள் உள்ளன மேலும் சில நேரம் நாம் பிழைகளை தவறவிடக்கூடும் மேலும் இது நம்பகத்தன்மைக்கு ஒத்திருக்கிறது எல்லைக்குட்பட்ட பகுதிகளை கணக்கிடுவது காட்சி பரிசோதனையிலிருந்து எளிதானது மற்றும் E N2 சூத்திரத்தால் கணினி நிரலைப் பயன்படுத்தி கணக்கிடுவது எளிது ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது வடிவமைக்கப்பட வேண்டிய டெஸ்ட் கேஸ் களை நாம் சோதிக்க முடியும் ஆனால் சிக்கல் என்னவென்றால் தேவைப்படும் டெஸ்ட் கேஸ் களை எவ்வாறு அடையாளம் காண்பது 15 உள்ளன என்பதை நாம் அறிவோம் ஆனால் அந்த 15 ஐ அடையாளம் காண்பது மிகவும் கடினமான பிரச்சினை ஆகும் எனவே ஒரு வழி என்னவென்றால் நாம் சோதனை செய்துகொண்டே இருக்கிறோம் ஒரு புதிய விளிம்பு ஒரு டெஸ்ட் கேஸ் களின் சதவீதங்களைக் காணலாம் சோதனையாளர் ஒரு ஆரம்ப அமைவு சோதனை தரவை முன்மொழிகிறார் பின்னர் ஒரு டைனமிக் புரோகிராம் அனலைசரைப் அளிக்கிறது ஆனால் மிகவும் முக்கியமற்ற திட்டத்திற்கான டெஸ்ட் கேஸ் களைப் பெறுவது மிகவும் கடினம் மேலே உள்ள இந்த எடுத்துக்காட்டுக்கு 3 நேரியல் சார்பற்ற பாத் களின் எண்ணிக்கையை எண்ணுவதற்கு விளிம்புகளின் எண்ணிக்கை முனைகளின் எண்ணிக்கை மற்றும் E N2 ஆகியவற்றை எண்ணி சி ஜி வரைவதைத் தவிர வேறு ஒரு குறுக்குவழியைக் குறிப்பிட வேண்டும் அல்லது எல்லைக்குட்பட்ட பகுதிகளின் எண்ணிக்கை 1 கணக்கிடுகிறது மற்ற முறை நிரல் அறிக்கையின் மூலம் பார்க்கப்படுகிறது நாம் ஒரு டெசிஷன் ஸ்டேட்மெண்ட்யை போன்ற டெசிஷன் முடிவை பார்க்கும்போது அதை எண்ணி பின்னர் 1 ஐச் சேர்க்கவும் அதுவும் E N2 க்கு சமமாக இருக்கும் அல்லது சார்பற்ற எல்லைக்குட்பட்ட பகுதிகளின் எண்ணிக்கை 1 எனவும் கணக்கிடலாம் எனவே முந்தைய நிரலுக்காக நாம் சார்பற்ற பாத் களைப் பயன்படுத்தலாம் சைக்ளோமேடிக் காம்ப்ளக்ஸ்சிட்டி களின் எண்ணிக்கையை மதிப்பிடுவதைத் தவிர மேலும் பல பயன்பாடுகளைக் கொண்டுள்ளது இது சோதனைக்குப் பிறகு குறியீட்டில் இருக்கும் பிழைகளின் எண்ணிக்கையுடன் தொடர்புடையது இது ஒரு பிழையைச் சரிசெய்யத் தேவையான நேரத்துடன் தொடர்புடையது மற்றும் நிரலைப் புரிந்துகொள்ளத் தேவையான நேரத்துடன் இது தொடர்புபடுத்துகிறது மெக்காபின் மெட்ரிக்கிற்கும் இந்த 3 சிக்கல்களுக்கும் ஏன் தொடர்பு உள்ளது என்று நீங்கள் கேட்கலாம் அது ஏன் என்று கண்டுபிடிக்க கடினமாக இல்லையா நினைவில் கொள்ளுங்கள் மெக்காபின் மெட்ரிக் நிரலில் உள்ள பாத் கள் இருந்தால் வெளியீட்டிலிருந்து நாம் உள்ளீட்டை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை சரிபார்க்க வேண்டும் எனவே நாம் குறியீட்டைச் சரிபார்த்து அதன் கட்டுப்பாடு எவ்வாறு மதிப்புகளைப் பெறுகிறது மற்றும் பலவற்றைப் பார்க்க வேண்டும் மேலும் புரிந்துகொள்ளும் சிரமம் மெக்காபின் மெட்ரிக்குடன் நன்கு தொடர்புபடுத்தப்படுவதற்கான காரணம் இதுவே ஆகும் அதுவும் ஒரு காரணம் ஏனென்றால் பிழையை சரிசெய்ய நாம் நிரலைப் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது சைக்ளோமேடிக் மெட்ரிக்குடன் தொடர்புடையது மற்றும் குறியீட்டில் இருக்கும் பிழையைப் போன்றது சைக்ளோமேடிக் காம்ப்ளக்ஸ்சிட்டி ஒரு நிரலைப் புரிந்து கொள்வதில் உள்ள சிரமத்திற்கு ஒத்திருக்கிறது எனவே இது ஒரு திட்டத்தின் உளவியல் சிக்கலான தன்மையைக் குறிக்கிறது அல்லது ஒரு திட்டத்தின் கட்டமைப்பு சிக்கலைக் குறிக்கிறது என்று நாம் கூறுகிறோம் பொதுவாக நிறுவனங்கள் தங்கள் புரோகிராமர்கள் சைக்ளோமேடிக் காம்ப்ளக்ஸ்சிட்டி ஒரு நியாயமான மதிப்பில் வைத்திருக்க வேண்டும் என விரும்புவர் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் ஒரு சில லூப் மற்றும் முடிவு அறிக்கைகள் மட்டுமே இருக்க வேண்டும் புரோகிராமர் கொண்டுள்ள செயல்பாடுகளை எழுதக்கூடாது என்று பல நிறுவனங்கள் கோருகின்றன ஏனெனில் பிழைத்திருத்தத்தைப் புரிந்துகொள்வதில் காம்ப்ளக்ஸ்சிட்டி மிக அதிகமாகிவிடும் எனவே சைக்ளோமேடிக் காம்ப்ளக்ஸ்சிட்டி மெட்ரிக்கில் பல பயன்பாடுகள் இருப்பதைக் கண்டோம் ஒரு நிரலுக்கான சைக்ளோமேடிக் மெட்ரிக் மற்றும் சைக்ளோமேடிக் மெட்ரிக்கின் பயன்பாடுகளை எவ்வாறு அளவிடுவது என்று பார்த்தோம் இது நிரலைச் சோதிப்பதில் உள்ள சிரமத்தின் நிலை நிரலைப் புரிந்துகொள்வதில் உள்ள சிரமத்தின் நிலை ஆகியவற்றைக் குறிக்கிறது இது நிரலின் இறுதி நம்பகத்தன்மையுடன் தொடர்புடையது சைக்ளோமேடிக் மெட்ரிக் முக்கியமானது என்பதை நாம் கண்டோம் பல நிறுவனங்கள் அதை ஒரு அலகுக்கு 10 அல்லது அதற்கு மேற்பட்டதாக கட்டுப்படுத்துகின்றன மேலும் இது ஒரு ஸ்டிரக்டுரல் காம்ப்ளக்ஸ்சிட்டி மெட்ரிக் குறித்து பார்ப்போம் ஆனால் அதற்கு முன் இங்கே ஒரு சிறிய வினாடி வினா பார்க்கலாம் கவரேஜ் அடிப்படையிலான சோதனை மூலம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் கவரேஜ் அடிப்படையிலான சோதனை என்பது சில நிரல் கூறுகளை சோதனை தொகுப்பால் செயல்படுத்த வேண்டும் என்பதைக் குறிக்கிறது என்பதை நாம் கண்டோம் டெஸ்ட் கேஸ் கவரேஜ் பற்றி விவாதித்தோம்

ஒரு குறிப்பிட்ட கவரேஜ் அடிப்படையிலான சோதனை எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது கவரேஜ் அடிப்படையிலான சோதனைக்கு டெஸ்ட் கேஸ் கவரேஜ் என்ன என்பதைக் கண்காணிக்கும் பாத் பற்றி விவாதிப்போம்